சென்ற வகுப்பில் சீரிஸ் ஆர் சி சர்க்யூட் மற்றும் பேரலல் ஆர் சி parallel RLC circuit ஆகியவற்றின் ஸ்டெப் ரெஸ்பான்ஸை பற்றி விவாதித்தோம் இந்த வகை சர்க்யூட்களை நாம் தீர்க்கும்போது தீர்க்க ஒரு சமன்பாடாக செகண்ட் ஆர்டர் டிஃபரென்ஷியல் சமன்பாட்டைப் பெறுவதைக் கண்டோம் சில நேரங்களில் இந்த வகை சர்க்யூட் சமன்பாடுகள் மிகவும் சிக்கலானதாக இருக்கும் போது தீர்க்க கடினமாக உள்ளது எனவே லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்பது புரிந்து கொள்ள எளிதானது மேலும் இந்த வகை சர்க்யூட் களில் லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஐ பயன்படுத்தும்போது ஃபர்ஸ்ட் ஆர்டர் மற்றும் செகண்ட் ஆர்டர் சர்க்யூட்ஸ் க்கு தீர்வு காண்பது மிகவும் எளிதானது எனவே விவரங்களுக்கு செல்வதற்கு முன் லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்றால் என்ன என்பதைப் புரிந்து கொள்ள முதலில் முயற்சிப்போம் எனவே இந்த தொகுதியை நாம் லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் உடன் அறிமுகப்படுத்தப்படுவோம் இது சைனுசாய்டல் அல்லது சைனுசாய்டல் அல்லாத இன்புட் களுடன் சர்க்யூட்ஸ் களை பகுப்பாய்வு செய்வதற்கு மிகவும் சக்தி வாய்ந்த கருவியாகும் இப்போது லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் சர்க்யூட்ஸ் களை டைம் டொமைனில் இருந்து பிரீஃவென்சி டொமைனுக்கு மாற்றவும் தீர்வைப் பெறவும் பயன்படுத்தப்படுகிறது எனவே லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பயன்படுத்தும்போது முதலில் சர்க்யூட் ஐ டைம் டொமைனில் இருந்து பிரீஃவென்சி டொமைனுக்கு மாற்றுவோம் அதன் தீர்வைப் பெற்று பின்னர் மீண்டும் இன்வெர்ஸ் லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பயன்படுத்துவோம் இதன் விளைவாக மீண்டும் டைம் டொமைனில் மாற்றப்படும் இப்போது லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஐ பேஸர் பகுப்பாய்வைக் காட்டிலும் பலவிதமான இன்புட்களுக்கு பயன்படுத்தலாம் எனவே ஆரம்ப சொற்பொழிவுகளில் பேஸர் என்றால் என்ன பேஸர் பகுப்பாய்வின் உதவியுடன் சர்க்யூட்ஸ் களை எவ்வாறு தீர்ப்பது என்று விவாதித்தோம் ஆனால் பேஸர் பகுப்பாய்வு அதன் சொந்த வரம்புகளைக் கொண்டுள்ளது ஏனெனில் இது பலவிதமான இன்புட்களில் பயன்படாது அதனால்தான் இந்த வகை சர்க்யூட்ஸ் களை தீர்ப்பதில் பேசர் பகுப்பாய்வை விட லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எளிதானது மற்றும் சக்தி வாய்ந்தது எனவே ஆரம்ப நிலைமைகளை உள்ளடக்கிய சர்க்யூட் சிக்கல்களை தீர்க்க இது ஒரு சுலபமான வழியை வழங்குகிறது ஏனெனில் இது டிஃபரென்ஷியல் சமன்பாடுகளுக்கு பதிலாக அல்ஜீபரீக் சமன்பாடுகளுடன் வேலை செய்ய அனுமதிக்கிறது எனவே ஆர் சி சர்க்யூட் பற்றி விவாதிக்கும் போது சமன்பாடுகள் தொகுக்கப்பட்டு இருப்பதைக் கண்டோம் அந்த டிஃபரென்ஷியல் சமன்பாட்டைத் தீர்க்க முயற்சிக்கிறோம் அல்ஜீபரீக் சமன்பாடுகளுடன் ஒப்பிடும் போது டிஃபரென்ஷியல் சமன்பாடு தீர்வு சற்று சிக்கலான தாகி விடும் அல்ஜீபரீக் சமன்பாடுகளை தீர்க்க எளிதானது லேப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கொண்டிருப்பதன் நன்மை என்னவென்றால் சர்க்யூட் க்கு வரும் டிஃபரென்ஷியல் சமன்பாடுகளை அல்ஜீபரீக் சமன்பாடுகளாக எளிதாக மாற்ற முடியும் அதை நாம் எளிதாக தீர்க்க முடியும் எனவே லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் சர்க்யூட் க்கான மொத்த ரெஸ்பான்ஸ் ஐ நமக்கு வழங்கும் திறன் கொண்டது இது நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் மற்றும் போர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் களை உள்ளடக்கியது மற்றும் இது ஒரு ஒற்றை செயல்பாட்டில் வருகிறது லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஐ எவ்வாறு வரையறுப்போம் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் F ஆல் குறிக்கப்படுகிறது அல்லது என்று நாம் சொல்லலாம் s என்றால் என்ன s என்பது ஒரு சிக்கலான வேரியப்ல் மற்றும் என்று வழங்கப்படுகிறது இப்போது எக்ஸ்போனென்ட் st அடுக்கு வாதம் டைமென்ஷன் லெஸ் இருக்க வேண்டும் என்பதால் st ஐப் பார்த்தால் t என்பது டைம் டொமைன் ஆகும் எனவே s பிரீஃவென்சி யின் டைமென்ஷன் இருக்கும் இதனால் st சேர்க்கை டைமென்ஷன் லெஸ் மாறும் எனவே s க்கு வினாடிக்கு நேர்மாறான ஒரு யூனிட் இருக்கும் இப்போது நீங்கள் பார்த்த சமன்பாடடு ல் இது டிரான்ஸ்ஃபார்ம் ன் வரையறை மற்றும் லிமிட் 0 மைனஸாக இருப்பது நேரம் t 0 என்பதற்கு சற்று முன்பு நேரத்தைப் பற்றி பேசுகிறோம் என்பதை குறிக்கிறது சர்க்யூட்ஸ் ஐ சுவிட்ச் ஆன் மற்றும் சுவிட்ச் ஆஃப் செய்வது போன்ற நிகழ்வுகளுடன் இணைத்துக்கொள்கிறோம் என்பதை உறுதி செய்கிறோம் அதாவது ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் அல்லது இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் பதில் போன்ற சிங்குலாரிட்டி செயல்பாடுகள் இந்த வரையறையில் இணைக்கப்பட்டுள்ளன இது நேரம் t 0 எனும்போது தொடர்ச்சியற்றதாக இருக்கும் சிங்குலாரிட்டி செயல்பாடுகள் போன்ற செயல்பாடுகளுக்கு இடமளிக்கும் லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்பது டைம் டொமைன் லிருந்து சிக்கலான பிரீஃவென்சி டொமைன் க்கு மாறும் f செயல்பாட்டின் ஒருங்கிணைந்த மாற்றத்தை தவிர வேறில்லை என்று நாம் கூறலாம் அது F ஆல் வழங்கப்படுகிறது இப்போது சமன்பாடு நேரம் t 0 எனும்போது f புறக்கணிக்கப்படுகிறது என்று நீங்கள் கருதினால் அதற்கு என்று அர்த்தம் யூனிட் ஸ்டெப் செயல்பாட்டால் பெருக்கப்படும் ஒரு செயல்பாடாக இதை கணித ரீதியாக குறிப்பிடலாம் f யூனிட் ஸ்டெப் செயல்பாட்டுடன் இணைக்கப்படலாம் நாம் வெறுமனே f u என்று எழுதலாம் அல்லது t 0 எனும் நேரத்தில் f என்று சொல்லலாம் இப்போது இந்த சமன்பாட்டில் நாம் கண்டது இண்டெக்ரேஷன் 0 முதல் இன்ஃபினிட்டி வரை தொடர்கிறது எனவே இது ஒருதலைப்பட்சமான லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இப்போது இருதரப்பு டிரான்ஸ்ஃபார்ம் என்று நாம் விரும்பினால் F ஐ மைனஸ் இன்ஃபினிட்டி யில் இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரை இண்டெக்ரேட் செய்ய வேண்டும் அப்படி என்றால் கீழ்க்கண்டவாறு நமக்கு கிடைக்கும் இப்போது f செயல்பாட்டில் எல்லா புள்ளிகளிலும் லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்காது எனவே f ஒரு லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கொண்டிருக்க இண்டெக்ரேஷன் நாம் இங்கு பார்த்த இண்டெக்ரெல் ஒரு வரையறுக்கப்பட்ட மதிப்பைக் கொண்டிருக்க வேண்டும் இல்லையென்றால் அது ஒன்றிணைந்து விடும் இப்போது என்ற இந்த வெளிப்பாட்டைக் கண்டால் s இன் மதிப்பை இதில் வைக்கும்போது என்பது கிடைக்கும் எனவே இப்போது அதன் மதிப்பைக் கண்டால் அது ஒரு யூலரின் ஐடென்டிட்டி Eulers identity எனவே நீங்கள் வெறுமனேஎன்று எழுதலாம் எனவே நீங்கள் இதை மாட் எடுத்தால் அதுஎன மாறும் t இன் எந்த மதிப்புக்கும் ஆகும் இதற்கு எங்கும் இது ஒரு வரையறுக்கப்பட்ட மதிப்பு என்று பொருள் எனவே நீங்கள் அதை வெளியே எடுக்கலாம்

வெளிப்பாட்டின் இடது பகுதி மற்றும் இண்டெக்ரேஷன் வரையறுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் எனவே இந்த வெளிப்பாட்டின் மதிப்பு இன்ஃபினிட்டி ஐ விட குறைவாக இருக்க வேண்டும் இது உண்மையான மதிப்பு சிக்மாவுக்கு பொருந்தும் சிக்மாவின் மதிப்பு சிக்மா c என்று வைத்துக் கொள்வோம் எனவே இதன் மூலம் லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ன் ரீஜியன் ஆப் கன்வர்ஜென்ஸ் மதிப்பைக் காணலாம் S இன் உண்மையான கூறு ஆகும் அதாவது இது தீர்வு ஒன்றிணைவதற்கு என்று கூறலாம் எனவே காம்ப்ளக்ஸ் பிளேன் ல் ஒரு குறிப்பிட்ட நிலையை கண்டால் x அச்சில் மற்றும் ω y அச்சில் மாறுபடும் எனவே தான் நமது நிபந்தனை இதுதான் எல்லைக் கோடு இந்த வெளிப்பாட்டின் தீர்வு யை ஒருங்கிணைக்க முக்கியமான மதிப்பு விட அதிகமாக இருக்க வேண்டும் யின் வலது புறம் உங்களிடம் தீர்வு இருந்தால் நம் லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கும் என்று கூறலாம் இடது பக்க நிலைக்கு தீர்வு ஒன்றிணைவதில்லை எனவே உங்கள் லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்காது என்று கூறலாம் F இன் மாட் அது இன்ஃபினிட்டி விடக் குறைவாக இருந்தால் தீர்வு இருக்கிறது என்பதையும் மீதமுள்ள பகுதிக்கு வெளியே தீர்வு ஒன்றிணைவதில்லை என்பதையும் எனவே அந்த குறிப்பிட்ட பிராந்தியத்தில் லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்காது என்பதையும் குறிக்கிறது அடுத்து லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் மற்றும் இன்வெர்ஸ் லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியவற்றைக் கண்டுபிடிக்க வேண்டும்

நேர் கோட்டில் இன்டெக்ரேஷன் நிகழ்த்தப்படும் தலைகீழ் லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிப்பதற்கான வெளிப்பாடாக இது இருக்கும் எனவே எந்தவொரு σ1 க்கும் இன்டெக்ரேஷன் இந்த குறிப்பிட்ட வரியுடன் மீண்டும் மேற்கொள்ளப்படும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே f மற்றும் F செயல்பாடு லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஜோடியாகக் கருதப்படுகிறது f மற்றும் F லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஜோடிகள் எனவே f மற்றும் F இடையே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உள்ளது என்று பொருள் இப்போது சில எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம் இதன் மூலம் நீங்கள் கருத்தை புரிந்து கொள்ள முடியும் எனவே முதலில் யூனிட் ஸ்டெப் செயல்பாடு எடுத்துக்கொள்வோம் அது இப்போது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் யூனிட் ஸ்டெப் செயல்பாட்டின் லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் செயல்பாட்டின் மதிப்பு t 0 என்ற நேரத்தில் 1 ஆகவும் t 0 என்ற நேரத்தில் 0 ஆகவும் இருக்கும் எனவே லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கும்படி கேட்கப்படும் போது லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஐ மாற்றுவதற்கான வெளிப்பாட்டைப் பயன்படுத்துவீர்கள் இப்போது இந்த மதிப்பு 0 க்கு 1 ஆகும் எனவே நாம் லிமிட் ஐ மாற்றலாம் இது இப்போது 0 விலிருந்து இன்ஃபினிட்டி ஆக மாறும் மேலும் தான் இன்டெக்ரெட் செய்ய வேண்டும் இன்டெக்ரெட் கிடைக்கும் எனவே நீங்கள் லிமிட் ஐ வைக்கும்போது லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் மதிப்பு ஆக கிடைக்கும் எனவே யூனிட் ஸ்டெப் செயல்பாட்டிற்கு லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ன் மதிப்பு ஆகும் a 0 எனும் போது எக்ஸ்பொனென்ஷியயல் செயல்பாடு செயல்பாட்டின் மதிப்பை வைக்க வேண்டும் இன்டெக்ரேஷன் ல் செயல்பாட்டின் மதிப்பை வைக்கும் போது இந்த இன்டெக்ரேஷன் ன் அவுட்புட் ஆகப் பெறுகிறோம் இங்கே நாம் 0 முதல் இன்பினிடி வரை இன்டெக்ரேஷன் செய்வோம் ஏனெனில் யூனிட் ஸ்டெப் செயல்பாடு 0 முதல் வரை இன்பினிடி வரை மட்டுமே எனவே ன் லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஐத் தவிர வேறில்லை இப்போது மூன்றாவது செயல்பாடு யூனிட் இம்பல்ஸ் செயல்பாடு எனவே யூனிட் இம்பல்ஸ் செயல்பாட்டை இங்கே காண்பீர்கள் எனவே யூனிட் இம்பல்ஸ் செயல்பாட்டிற்கான நிபந்தனையை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் மதிப்பு என்று விவாதித்தோம் ஏனெனில் இந்த குறிப்பிட்ட யூனிட் இம்பல்ஸ் செயல்பாட்டிற்கான பரப்பளவு 1 ஆக இருக்கும் மேலும் இந்த இன்ஃபினிட்டி மற்றும் பிளஸ் இன்ஃபினிட்டி 0 மைனஸ் முதல் 0 பிளஸ் என லிமிட்ஸ் ஆக மாற்ற முடியும் ஏனென்றால் மீதமுள்ள இடங்களில் இன் மதிப்பு 0 ஆக இருக்கும் எனவே நீங்கள் இந்த அறிவைப் பயன்படுத்தி இன் லாப்ளேஸ் மதிப்பை கண்டுபிடிக்க முயற்சித்தால் இம்பல்ஸ் செயல்பாடு t 0 ஐத் தவிர எல்லா இடங்களிலும் 0 ஆக இருக்கும் எனவே இறுதியாக க்கு இன்டெக்ரேஷன் மதிப்பைப் பெறுவீர்கள் இதன் மதிப்பு 1 எனவே இம்பல்ஸ் செயல்பாட்டின் லாப்ளேஸ் 1 ஆகும் இப்போது அடுத்து f sin ωtu இன் செயல்பாட்டைப் பார்ப்போம் சைன் செயல்பாட்டின் லாப்ளேஸ் செயல்பாட்டை 0 மைனஸிலிருந்து இன்ஃபினிட்டி வரை இன்டெக்ரேட் செய்தால் கிடைக்கும் இது ut சைன் ஒமேகா t உடன் இணைக்கப்பட்ட ஒரு யூனிட் ஸ்டெப் செயல்பாடு ஆகும் இதன் பொருள் 0 மைனஸ் லிமிட்ஸ் க்கு பதிலாக 0 முதல் இன்ஃபினிட்டி வரை லிமிட்ஸ் ஐ வைக்கலாம் ஏனெனில் அந்த காலகட்டத்தில் செயல்பாடு sin ωt மதிப்பை மட்டுமே கொண்டிருக்கும் இல்லையெனில் செயல்பாட்டு மதிப்பு 0 எனவே நாம் sin ωt டேர்ம் ஐ எக்ஸ்பொனென்ஷியயல் வடிவத்தில் ஆக மாற்றலாம் இப்போது அதை வெளியே எடுக்கலாம் ஏனெனில் அது நிலையானது மற்றும் நீங்கள் அதை சேர்க்கும் போது வெளிப்பாட்டை எக்ஸ்பொனென்ட் வடிவத்தில் பெறுவீர்கள்

இப்போது வெளிப்பாடுகளுக்கான மதிப்பை இப்போது கணக்கிட்டுள்ளோம் அதாவது நாம் அதையே பயன்படுத்துவோம் இதன் லாப்லேஸ் கீழ்கண்டவாறு மாறும் இதேபோல் sin ωt க்கு பதிலாக cos ωt ஐ வைத்தால் ஆக வெளிப்பாடு கிடைக்கும் எனவே இன்டெக்ரேஷன் ஐ தீர்ப்பதன் மூலமும் cos ωt இன் மதிப்பை வைப்பதன் மூலமும் ஆஃப்லைனில் சரிபார்க்கலாம் இந்த விஷயத்தில் வெளிப்பாடு மாறும் நீங்கள் தீர்ப்பீர்கள் இப்போது லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ன் சில பண்புகளைப் பார்ப்போம் இந்த லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ன் பண்புகள் இண்டெகரேஷன் முறையை நேரடியாகப் பயன்படுத்தாமல் இந்த ஜோடிகளைப் பெற உதவுகின்றன எனவே இதுதான் நாம் தொடங்கிய ஆரம்ப வெளிப்பாடு ஆகும் எனவே செயல்பாட்டின் இண்டெகரேஷன் நிலையான நடைமுறையுடன் செல்வதைக் காட்டிலும் லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ன் மதிப்பை நேரடியாக கண்டறிய பல்வேறு பண்புகளை பயன்படுத்துவோம் எனவே அந்த பண்புகள் என்ன என்பதைப் பார்ப்போம் முதலாவது லீனியரிட்டி எனவே லீனியரிட்டி என்றால் F1 மற்றும் F2 ஆகியவை f1 மற்றும் f2 ஆகியவற்றின் லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் எனவே லேப்ளேஸ் ஆகும் அங்கு a1 மற்றும் a2 ஆகியவை நிலையானவை எனவே இது லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ன் லீனியரிட்டி ப்ராப்பர்ட்டி காண்பிக்கும் எனவே அடுத்தது ஸ்கேலிங் எனவே F என்பது f இன் லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்றால் இன் லேப்ளேஸுக்கு நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே அதை நாம் தீர்ப்போம் a என்பது ஒரு மாறிலி மற்றும் a 0 நாம் x at dx a dt என அனுமதித்தால் c X இன் மதிப்பை வைத்து at இன் மதிப்பை மாற்றினால் எனவே என்பது ஆக மாறும் பின்னர் என்பது ஆகவும் dx a dt ஆகவும் மாறும் So அதனால் இப்போது நீங்கள் இந்த இரண்டு சமன்பாடுகளையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் இது லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் நிலையான வரையறை ஆகும் இதன் பொருள் நீங்கள் வெறுமனே s ஐ a என்று மாற்றியமைக்கிறீர்கள் என்பதாகும் s ஐ s ஆல் மாற்றினால் இரண்டுமே ஒரே மாதிரியாக இருக்கும் ஆகவே லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வரையறையை நாம் ஒப்பிடும்போது இது தான் நிலையான வரையறை என்பதைக் காட்டுகிறது நீங்கள் போலி மாறி t ஐ x உடன் மாற்றும்போது s ஐ s ஆல் மாற்றலாம் எனவே இவை இரண்டையும் ஒப்பிடும்போது கீழ்கண்டவாறு அதை சொல்லலாம் எனவே இதுதான் கிடைத்தது 1a என்பது நிலையானது எனவே அதை வெளியே எடுக்கலாம் இப்போது இந்த இரண்டையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் ஒரே வித்தியாசம் என்னவென்றால் நீங்கள் s ஐ sa ஆல் மாற்றியமைக்கிறீர்கள் எனவே இரு சமன்பாடுகளையும் காட்சிப்படுத்துவதன் மூலமும் இந்த எளிய ஒப்பீடு மூலமும் நீங்கள் அதைச் சொல்லலாம் எனவே நீங்கள் இந்த குறிப்பிட்ட நிபந்தனையைப் பயன்படுத்தினால் கீழ்கண்டவாறு அதைச் சொல்லலாம் sin ωt மாற்று sin 2ωt இதை தன் நாம் ஸ்கெலிங் என்று கூறுகிறோம் இப்போது லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ன் மற்றொரு ப்ராப்பர்ட்டி டைம் ஷிப்ட் ஐ காண்போம் எனவே F என்பது f இன் லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்றால் கீழ் கண்டவாறு வழங்கப்படும் லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இந்த நிலையான வரையறையை நீங்கள் பயன்படுத்தலாம் எனவே நாம் பெறுவது இப்போது t a க்கு ut − a 0 மற்றும் t a க்கு ut − a 1 எனவே நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி ஐ பயன்படுத்துவீர்கள் பின்னர் இண்டெக்ரேஷன் கீழ்கண்டவாறு மாறும் இப்போது x என்பது மற்றொரு மாறி என்று வைத்துக் கொள்வோம் இது x t − a பின்னர் dx dt மற்றும் t x a T → a t → a x → 0 மற்றும் t → ∞ x →∞ என எனவே இந்த நிபந்தனைகளை பயன்படுத்துவதன் மூலம் புதுப்பிக்கப்பட்ட இண்டெக்ரேஷன் இருக்கும் என்று கூறலாம் இப்போது இந்த வெளிப்பாட்டை பார்த்தால் அது நிலையானது எனவே இதை வெளியே எடுக்கலாம் நாம் எஞ்சியிருப்பது ஆகும் இது செயல்பாட்டின் லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் தவிர வேறில்லை நிலையான வரையறையுடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் இது ன் லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்று கூறலாம் எனவே இதன் லாப்லேஸ் உருமாற்றம் s என்று நீங்கள் வெறுமனே கூறுவீர்கள் எனவே இறுதியாக கிடைத்தது இது டைம் ஷிப்ட் என அழைக்கப்படுகிறது இதன் பொருள் ஒரு செயல்பாடு a என்ற நேரத்திற்கு தாமதமாகிவிட்டால் s டொமைனில் விளைவாக செயல்பாட்டின் லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் தாமதமின்றி பெருக்குகிறது செயல்பாட்டில் நேர தாமதம் இருந்தால் நீங்கள் வெறுமனே லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆல் பெருக்கி பின்னர் ஒரு செயல்பாட்டின் லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஐ பெறுவீர்கள் இது சில a என்ற டைம் கான்ஸ்டன்ட் ஆல் நேரம் தாமதமாகும் எனவே இந்த குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டி லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ன் டைம் டிலே அல்லது டைம் ஷிப்ட் ப்ராப்பர்ட்டி என அழைக்கப்படுகிறது இதனுடன் ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக் கொள்வோம் cos ωt இப்போது cos ω இன் மதிப்பைக் கேட்கும்படி கேட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் பெறுவது எனவே இப்போது இந்த நேரத்தில் நமது அமர்வை மூடுவோம் அடுத்த வகுப்பில் நமது விவாதத்தைத் தொடருவோம் அங்கு லாப்ளேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ன் இன்னும் சில ப்ராப்பர்ட்டி பற்றி விவாதிப்போம்